அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கடந்த விரிவுரையில் நாம் லேப்லஸ் டிரான்ஸ்பார்மின் அடிப்படை பண்புகளை கண்டோம் நாம் லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் அறிமுகப்படுத்தினோம் மற்றும் நாம் எந்த ஒரு வரிசையிலும் உள்ள சார்பு வகைகெழுவின் லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் என்ன என்று பார்த்தோம் இன்றைய விரிவுரையில் நான் லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் பற்றி தொடரப் போகிறேன் நான் லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் குறித்த இன்னும் சில பண்புகளை அறிமுகப்படுத்துவேன் மேலும் சில முக்கியமான முடிவுகள் ஆன இரண்டு லேப்லஸ் டிரான்ஸ்பார்மின் கன்வலியுசன் மற்றும் இன்வர்ஸ் லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம்ஸ் எவ்வாறு கணக்கிடுவது என்பது பற்றியும் அறிமுகப்படுத்துவேன் எனவே இன்று நான் லேப்லஸ் டிரான்ஸ்பார்மின் கன்வலியுசன் அறிமுகப்படுத்துவதன் மூலம் விரிவுரையை தொடங்குகிறேன் மற்றும் நேரடியாக அதன் பண்புகளை தேற்றத்தின் வடிவில் உள்ள சில முடிவுகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அறிமுகப்படுத்துகிறேன் நாம் இதை கன்வலியுசன் தேற்றம் என்று அழைக்கிறோம் என்னிடம் F என்ற ஒரு சார்பின் லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் மற்றும் G என்ற மற்றொரு சார்பின் லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் இருந்தால் இந்த தேற்றத்தின் படி fg இன் லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் என்பது f இன் லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் மற்றும் g இன் லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் இன் பெருக்குத் தொகை என்பதாகும் எனவே இதன் பொருள் L F L G என்றால் பிறகு எனவே இரண்டு லேப்லஸ் டிரான்ஸ்பார்மின் பெருக்குத் தொகை வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அதன் தலைகீழ் மதிப்பீடு செய்ய விரும்புகிறேன் பின்னர் இது உண்மையான களத்தில் உள்ள இரண்டு சார்பின் கன்வலியுசன்ற்கு சமம் மற்றும் கன்வலியுசன் மூலம் வரையறுக்கப்பட்ட இன்டெக்ரல் பின்வருமாறு வரையறுக்கலாம் எனவேலேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் தொடர்புடைய கன்வலியுசன்இன் மேலும் சில பண்புகளை நாம் பார்ப்போம் பண்புகள் கன்வலியுசன்இன் வரிசை ஒரு பொருட்டல்ல என்று முதல் பண்பு கூறுகிறது

எனவே சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம்

எனவே இதன் விளைவாக என்னிடம் அந்த சார்பு இருந்தால் எனக்கு அடுக்குக்குறி வரிசையில் இருக்கும் ஒரு சார்பு வழங்கப்பட்டுள்ளது எனில் இந்த பின்வரும் வரையறை எனது முந்தைய விரிவுரை ஒன்றில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேற்றம் f என்பது அடுக்குக்குறி வரிசையில் இருந்தால் அதன்லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் யூனிபார்மிலி கன்வர்ஜெண்ட் நிரூபணம் வெயிஸ்ட்ராஸ் சோதனையைப் பின்பற்றுகிறது தயவுசெய்து அதற்கான நிரூபணத்தை முயற்சிக்கவும் உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த முடிவு எனது பிற்கால எடுத்துக்காட்டுகள் ஒன்றில் பயன்படுத்தப்பட உள்ளது

எனவே எப்பொழுது நான் வகைக்கெழு எடுத்துக்கொள்கிறேனோ அப்பொழுது நான் பின்வரும் முடிவைப் பெறுகிறேன் எனவே இந்த சார்பின் லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் கண்டறிய பயன்படுத்தப்படும் ஒரு வழியானது நிலையான வரையறையை பயன்படுத்துவதாகும் பின்னர் அந்த வரையறை பகுதிகளின் தொகையிடல் ஐ உள்ளடக்கியது ஆனால் இந்த லேப்லஸ் டிரான்ஸ்பார்ம் பயன்படுத்துவதற்கான மற்றொரு வழி வகையிடல் சூத்திரம் மூலமாகும்